லீனியர் மற்றும் பிளானர் ஆண்டெனா அரே கள் பற்றிய இன்றைய விரிவுரைக்கு வரவேற்கிறோம் கடைசி விரிவுரையில் நான் டைபோல் ஆண்டெனா மோனோபோல் ஆண்டெனா ஸ்லாட் ஆண்டெனா மற்றும் லூப் ஆண்டெனா பற்றி பேசினேன் அந்த 4 ஆண்டெனாக்களுக்கும் பொதுவான ஆதாயம் 2 டி பியின் வரிசையாகும் அவை ஒம்னி டிரெஷ்னல் ஆண்டெனா பல பயன்பாடுகளில் அதிக ஆதாய ஆண்டெனாவை நாங்கள் விரும்புகிறோம் இது ஒரு குறுகிய பீம்விட்த்தைக் கொண்டத்தாகவும் இது ஒரு திசை வடிவத்தை கொண்டுள்ளதாகவும் இருக்க வேண்டும் என விரும்புகிறோம் இன்று நான் ஆண்டெனாவின் ஆதாயத்தை அதிகரிக்க நேரியல் மற்றும் பிளானர் ஆண்டெனா அரேகளைப் பற்றி பேச போகிறேன் பேசுங்கள் விளக்கக்காட்சியின் வெளிப்புறத்துடன் ஆரம்பிக்கலாம் நான் 2 ஐசோட்ரோபிக் மூலங்களின் அரேகளுடன் தொடங்குவேன் பின்னர் நான் வடிவத்தின் பெருக்கல் கொள்கையைப் பற்றி பேசுவேன் பின்னர் சீரான வீச்சுடன் உள்ள N கூறுகளின் நேரியல் அரேகளைப் பற்றி கூறுவேன் 3 வெவ்வேறு நிகழ்வுகளான அகல கதிர்வீச்சு முறை சாதாரண எண்ட்ஃபயர் கதிர்வீச்சு முறை மற்றும் ஸ்கேனிங் அரேவை எடுத்துக் கொள்வோம் அதன் பிறகு சீரற்ற வீச்சு உடைய நேரியல் அரேகளைப் பற்றி விவாதிப்போம் அதைத் தொடர்ந்து பிளானர் அரேகள் எனவே 2 ஐசோட்ரோபிக் புள்ளி மூலங்களின் அரேயுடன் தொடங்குவோம் நம்மிடம் இங்கே ஒரு சோர்ஸ் 1 உள்ளது மற்றும் ஒரு சோர்ஸ் 2 உள்ளது 2 கூறுகளுக்கும் இடையில் உள்ள தூரம் d மேலும் இந்த 2 கூறுகளும் ஆரம்பத்தை மையமாக கொண்டுள்ளன எனவே இந்த தூரம் d 2 இது d 2 ஆகும் இப்போது P என்னும் ஒரு புள்ளியில் உள்ள புலத்தை கண்டுபிடிக்க விரும்புகிறோம் இது தோற்றத்திலிருந்து r தொலைவில் உள்ளது மேலும் 2 கூறுகளிலிருந்து உள்ள தூரம் r1 மற்றும் r2 ஆகும் இப்போது பார்ப்பது புல விநியோகத்தை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்று மொத்த புலத்தை இந்த சொற்கூறுகளால் வழங்கப்படுகிறது E Eo e jβr1 Eo e jβr2 E E0 என்பது அளவு e jβr1 e jβr 2 என்பது ஃபேஸ் சொற்கூறு இப்போது நாம் ஏன் ஒரே மாதிரியான E0 ஐ எடுத்துள்ளோம் ஏனெனில் மிகப் பெரிய தூரத்தில் இந்த கூறு மற்றும் பிற கூறுகளும் தோராயமாக ஒரே மாதிரி இருக்கும் நிச்சயமாக இங்கே ஒரு தோராயமானது உள்ளது அது r d மேலும் இதனால் r1 மற்றும் r2 க்கான வெளிப்பாட்டை நாம் தோராயமாக எழுதலாம் R2 என்றால் என்ன என்று பார்ப்போம் r2 என்பது இந்த தூரம் r1≅rdcosΦ2 r2≅r−dcosΦ2 r≫d Φ90−θ இப்போது இந்த குறிப்பிட்ட வெளிப்பாட்டில் r1 மற்றும் r2 இன் மதிப்பை மாற்றீடு செய்யலாம் இந்த சொற்கூறில் r1 உள்ளதைப் பார்க்க முடிகிறது

பல புத்தகங்களில் β k 2πλ என எழுதியுள்ளன என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் எனவே தயவுசெய்து மற்ற சின்னங்களைப் பற்றியும் எச்சரிக்கையாக இருங்கள்

1 மற்றும் 2 ஆகிய 2 கூறுகள் இருப்பதால் தொலைதூர புள்ளியில் உள்ள புலத்திற்கான வெளிப்பாடு இது மேலும் இந்த இரண்டு கூறுகளும் சம அலைவீச்சு சம ஃபேஸுடன் வழங்கப்படுகின்றன அவை ஐசோட்ரோபிக் புள்ளி மூலங்கள் ஆகும் இப்போது சில சிறப்பு நிகழ்வுகளை எடுத்துக் கொள்வோம் ஒரே வீச்சு மற்றும் ஃபேஸ் உடைய 2 ஐசோட்ரோபிக் சோர்ஸ்களை எடுத்துக் கொள்வோம் நாம் இப்போது E இன் இயல்பாக்கப்பட்ட மதிப்பை எழுதலாம் இங்கே 2E0 வரவில்லை என்பதை நீங்கள் காணலாம் ஏனெனில் இது இயல்பாக்கப்பட்ட புலம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது நாம் ஆண்டெனாவின் முறைகளைப் பற்றி பேசும்போதெல்லாம் நாம் எப்போதும் இயல்பாக்கப்பட்ட கதிர்வீச்சு முறை பற்றியே பேசுகிறோம் ஒரு வழக்கை எடுத்துக் கொள்வோம் 2 கூறுகளுக்கு இடையிலான தூரம் λ2 க்கு சமம் என எனவே dλ2 ஐ கொண்டு மாற்றீடு செய்தால் இந்த வெளிப்பாடு cos d என்பது λ2 ஆக மாறுகிறது எனவே அது π2 cosΦ ஆக மாறுகிறது இப்போது கதிர்வீச்சு முறையை நாம் குறிக்க வேண்டும் நான் 3 வெவ்வேறு நிகழ்வுகளுக்கு காட்டப் போகிறேன் மீதமுள்ளவற்றை நீங்கள் சொந்தமாக உருவாக்கலாம் இந்த நிகழ்வுகளை இப்போது எடுத்துக்கொள்வோம் அது Φ0 ஆக இருக்கும் இந்த திசையில் Φ0 இந்த குறிப்பிட்ட திசையில் Φ 90° எனவே Φ 0 cos 0 1 இல் எனவே cos π2 0 Φ 60° E cos π2cos60 cos π4 1√2 மற்றும் Φ 90° E cos π2cos 90 cos 1 இதனை நான் 0 60 90 க்கு உங்களுக்குக் காட்டியுள்ளேன் இதேபோல் மீதமுள்ள வடிவத்தையும் நீங்கள் குறிக்கலாம் இங்கே ஹாஃப் பவர் பீம்விட்த் எவ்வாறு வரையறுக்கிறோம் என்பதைக் கூறுகிறோம் புலம் 1√2 ஆக குறைக்கப்படுகிறது ஹாஃப் பவர் பீம் விட்த் இப்போது இந்த குறிப்பிட்ட படத்திட்டத்திலிருந்து தீர்மானிக்கப்படுகிறது அது 30° மற்றும் 30° ஆக இருக்கும் எனவே மொத்தம் 60° இப்போது இந்த குறிப்பிட்ட ப்ளேனில் இது தான் ஹாஃப் பவர் பீம்விட்த் ஆனால் இந்த குறிப்பிட்ட ப்ளேனில் புலம் சீரானதாக இருக்கும் எனவே இந்த குறிப்பிட்ட ப்ளேனில் ஹாஃப் பவர் பீம்விட்த் என்பது 360° ஆக இருக்கும் இப்போது ஐசோட்ரோபிக் கூறுகளை எடுப்பதற்கு பதிலாக கிடைமட்ட டைபோலை இங்கே எடுத்துக்கொள்வோம் 4 கிடைமட்ட டைபோல் க்கு புலம் இந்த குறிப்பிட்ட்ட திசையில் அதிகமாக இருக்கும் என்பதை நாம் அறிவோம் நான் உங்களிடம் குறிப்பிட்டுள்ளதை நினைவு கூர்கிறேன் நீங்கள் ஒரு டைபோலை ஒரு பேனாவாக சிந்திக்க முடியும் என்பதை அதிகபட்ச கதிர்வீச்சு இந்த திசையில் இருக்கும் குறைந்தபட்ச கதிர்வீச்சு இதில் குறிப்பிட்ட திசையில் இருக்கும் இது இங்கே 8 போன்ற ஒரு உருவத்தை உருவாக்குகிறது இது இருமுனை கதிர்வீச்சு முறை இந்த 2 கூறுகளும் சம வீச்சு மற்றும் ஃபேஸுடன் வழங்கப்படுவதால் இதுதான் அதற்கான அரே ஃபக்டர் எனவே இந்த 2 ஐ நாம் பெருக்குகிறோம் உண்மையில் இங்கே ஒரு குறுகிய வடிவத்தைப் பெறுகிறோம் மற்றும் நீங்கள் இதனை 1 1 1 என்ற எளிய வழியில் பெறலாம் ஆனால் இது 0 8 ஆக இருந்து இது 0 7 ஆக இருந்தால் 0 8 0 7 0 56 ஆகும் இது குறுகலான வடிவமாக மாறும் ஹாஃப் பவர் பீம்விட்த் ஐப் பார்த்தால் ஹாஃப் பவர் பீம்விட்த் குறைகிறது ஆதாயம் அதிகரிக்கும் ஒரு டைபோலுக்கு 2 dB ஆதாயம் என்று நாம் கூறினால் 2 கூறு அரேகளைப் பயன்படுத்தினால் இப்போது நமக்கு பெரிய ஆதாயம் கிடைக்கும் இப்போது 2 கூறுகளைப் பயன்படுத்துவதற்குப் பதிலாக நாம் N கூறுகளைப் பயன்படுத்தினால் இங்கே N கூறுகள் உள்ளன எனவே நீங்கள் 1 2 3 மற்றும் பலவற்றிலிருந்து தொடங்கலாம் இங்கே முதல் கூறை தோற்றத்திலிருந்தும் மற்றும் பிற கூறுகள் d க்கு சமமான தூரத்தில் உள்ளதாக எடுத்துள்ளோம் இப்போது E ஐ நாம் கண்டுபிடிக்கலாம் அது தொலைதூர முறை இந்த கூறுகள் அனைத்தினாலும் மொத்த புலத்தை தொலைதூரத்தில் காணலாம் இந்த குறிப்பிட்ட கூறு தோற்றத்தில் இருப்பதால் அதனுடன் தொடர்புடைய சொற்கூறு 1 ஆக இருக்கும் இந்த குறிப்பிட்ட கூறு d தொலைவில் உள்ளது இப்போது நமக்கு ejψ என்பது 2d இல் உள்ளது அதனால் நமக்கு 2ψ 3ψ மற்றும் பல உள்ளன மேலும் ψ என்றால் என்ன δ என்றால் என்ன δ என்பது இந்த கூறுகளுக்கு இடையிலான ஃபேஸ் வேறுபாடு இந்த குறிப்பிட்ட கூற்றை 1∠ 0 என்று சொல்லலாம் என்றால் இது 1∠ δ 1∠ 2δ 1∠ 3δ மற்றும் பல இருக்கும் என்று வைத்துக்கொள்வோம் இப்போது இந்த குறிப்பிட்ட சமன்பாட்டை நாம் எளிமைப்படுத்த வேண்டும் எளிமைப்படுத்த முதலில் இந்த முழு சமன்பாட்டையும் e jψ என்ற வார்த்தையுடன் பெருக்கலாம் அதனால் 1 என்பது e jψ e j2ψ ஆகவும் கடைசி சொல் ejnψ ஆகவும் மாறும் E 1 e jψ ej 2ψ e j3ψ e j ψ Ee jψ e jψ e j2ψ e j 3ψ ejnψ E Eejψ 1 e jnψ E 1 e jnψ 1 e jψ E ejnψ 2 E limψ n sin nψ2 nψ2 ψ2 sinψ2 Emax n Enorm sinnψ 2 nsin ψ 2 இது இயல்பாக்கப்பட்ட கதிர்வீச்சு முறை இப்போது இந்த கதிர்வீச்சு முறையை இந்த குறிப்பிட்ட விதத்தில் கணக்கிடலாம் இங்கே n ஐசோட்ரோபிக் கூறு அரேகளின் கதிர்வீச்சு முறை உள்ளது எனவே n 1 க்கு வெறுமனே இந்த வகை முறை உள்ளது ψஎன்பது 0 முதல் 180° வரை மாறுபடும் n 2 ன் போது அது 1 முதல் 0 வரை மாறுபடும் n 3 க்கு இங்கே ஒரு பூஜ்யம் இருப்பதை நீங்கள் காணலாம் மேலும் இந்த குறிப்பிட்ட விஷயம் பக்க லோப் நிலை என்று அழைக்கப்படுகிறது N அதிகரிக்கும் போது ஹாஃப் பவர் பீம்விட்த் குறைந்து வருவதைக் காணலாம் ஹாஃப் பவர் பீம்விட்த் எந்த புள்ளியுடன் ஒத்திருக்கும் இது 1 இது 0 7 நீங்கள் 0 7 க்கு மேல் இது போன்ற ஒரு வரி வரைந்தால் இது ஹாஃப் பவர் பீம்விட்த் ன் பாதி மற்ற பாதி இந்த குறிப்பிட்ட பக்கத்திலிருந்து வரும் கூறுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும்போது மேலும் பக்க லோப் எண்ணிக்கைகள் பலவற்றைக் காணலாம் இவை அனைத்தும் ஒரு எளிய வெளிப்பாட்டைப் பயன்படுத்தி குறிப்பிடப்பட்டுள்ளன அந்த வெளிப்பாட்டைப் பயன்படுத்துவதன் மூலம் வேறு பல குணாதிசயங்களை நாம் உண்மையில் கண்டுபிடிக்க முடியும் சில அரே கூறுகளின் பல சிறப்பு நிகழ்வுகளை இப்போது எடுத்துக்கொள்வோம் இது ஒரு ப்ராட் சைட் அரேயாகும் இதில் அனைத்து ஆதாரங்களும் ஒரே ஃபேஸ் ல் வழங்கப்படுகின்றன எடுத்துக்காட்டாக நம்மிடம் 4 கூறுகள் உள்ளன எல்லா கூறுகளுக்கும் இடையிலான தூரம் d க்கு சமம் எனவே ψ இந்த வெளிப்பாட்டால் வழங்கப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ψ 2 πd λ cosϕ δ ஆனால் அவை ஒரே ஃபேஸ் ல் இருப்பதால் δ 0 d λ2 N 4 ஐ எடுத்துக் கொள்வோம் δ இன் மதிப்பை இங்கே மாற்றீடு செய்தால் dλ2 இங்கே ψ π cosϕ என்ற வெளிப்பாட்டை எளிமைப்படுத்தலாம் எனவே இப்போது இயல்பாக்கப்பட்ட புலம் என்ன இயல்பாக்கப்பட்ட புலம் இந்த வெளிப்பாட்டின் மூலம் வழங்கப்படும் n 4 இன் மதிப்புக்கு மாற்றீடு செய்தால் En sin4ψ24 sin ψ2sin 2ψ4 sin ψ2 இப்போது மீண்டும் Φ இன் சில நிகழ்வுகளை எடுப்போம் எனவே Φ0 60 90 இந்த Φ உடன் தொடர்புடையது நீங்கள் ψ ன் மதிப்பைக் கணக்கிடலாம் இது 0 எனில் இங்கே காணலாம் அதனால் Φ 0 cos 0 1 எனவே Φ60 க்கு cos 60 12 ψ π 2 Φ 90 க்கு cos 90 0 ψ 0 இப்போது ψ இன் இந்த மதிப்புகளுக்கு E இன் மதிப்புகளைக் கண்டுபிடிக்க இந்த வெளிப்பாட்டைப் பயன்படுத்தலாம் மேலும் இந்த விஷயங்களை நாம் கதிர்வீச்சு வடிவமாக திட்டமிடலாம் இது பீம் மாக்சிமா ப்ராட் சைட் திசையில் காணலாம் நம்மிடம் ஒரு பக்க லோப் நிலை உள்ளது மற்றும் ஒரு பின் கதிர்வீச்சும் கூட உள்ளது இந்த குறிப்பிட்ட வழக்கில் முதல் பூஜ்யத்திற்கு இடையில் உள்ள பீம்விட்த் என்ன என்பதைக் கண்டுபிடிப்பது எளிது E 0 எனில் அதாவது இதனுடன் இருக்கும் E 0 Φ 60° உடன் மற்றும் E 1 90° உடனும் இருக்கும் எனவே முதல் பூஜ்யத்திற்கு இடையில் உள்ள பீம்விட்த் 30° மற்றும் இது 30° ஆக இருக்கும் எனவே மொத்தம் 60° எண்ட் ஃபியர் அரே வழக்கை எடுத்துக் கொள்வோம் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் d λ 2 என மீண்டும் எடுத்துள்ளோம் ஆனால் இப்போது பீம் மாக்ஸிமா என்பது Φ 0° ப்ளேனில் இருக்க விரும்புகிறோம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் ψ 0 என எடுத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் ψ 0 என்பது கதிர்வீச்சின் அதிகபட்ச மதிப்புக்கு ஒத்திருக்கிறது ψ 0 மற்றும் Φ 0 க்கு δ என்பது π ஆகவும் δ மற்றும் d இன் இந்த மதிப்புக்கு உங்களால் ψ ன் மதிப்பைக் கணக்கிட முடியும் மீண்டும் அதேப்போல் கதிர்வீச்சு வடிவங்களை குறியிடுங்கள் இப்போது இந்த குறிப்பிட்ட திசையில் கதிர்வீச்சு முறை பீம் மாக்சிமாவைக் கொண்டுள்ளது என்பதை நீங்கள் பார்க்க முடியும் நான் இங்கே குறிப்பிட விரும்புவது இது நாம் விரும்பிய கதிர்வீச்சு முறை இது முற்றிலும் விரும்பத்தகாத கதிர்வீச்சு முறை உண்மையில் இது கிராட்டிங் லோப்கள் என்று அழைக்கப்படுகிறது சில ஸ்லைடுகளுக்குப் பிறகு கிராட்டிங் லோப் என்றால் என்ன என்று பார்ப்போம் இது உண்மையில் விரும்பத்தகாத கதிர்வீச்சு முறை என நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் அடிப்படையில் எண்ட் ஃபியர் அரே ஒரு திசையில் மட்டுமே கதிர்வீச்சைக் கொண்டிருக்கும் எனவே சரியான எண்ட் ஃபியர் அரே ஐ வடிவமைக்க நாம் ஒருபோதும் d λ 2 ஐ எடுக்கக்கூடாது உண்மையில் பொதுவாக எண்ட் ஃபியர் அரே க்கு d λ 4 என்று இருக்க வேண்டும் நான் யாகி உதா ஆண்டெனா அரே ஐப் பற்றி பேசும்போது இந்த குறிப்பிட்ட வழக்கை நான் எடுத்துக்கொள்வேன் நீங்கள் d λ 4 ஐ எடுக்கும்போது எண்ட் ஃபியர் கதிர்வீச்சு முறையைப் பெறுவீர்கள் என நான் உங்களுக்கு காட்டுகிறேன் இது தேவையான தூரம் அல்ல என்பதை நினைவில் கொள்க எண்ட்ஃபயர் அரேக்கு நீங்கள் எப்போதும் d λ 2 ஐ எடுக்க வேண்டும் இப்போது தன்னிச்சையான திசையில் அதிகபட்ச புலத்துடன் கூடிய அரேயைப் பார்ப்போம் நமக்கு தேவையான பீம் Φ 60° இல் வேண்டும் என்று எடுத்துக் கொள்வோம் எனவே δ ன் மதிப்பை எவ்வாறு கண்டுபிடிப்பது d λ2 க்கு நாம் என்ன செய்ய வேண்டும் ψ 0 என்ற நிபந்தனையை Φ 60° இல் வைக்கிறோம் இந்த குறிப்பிட்ட சமன்பாட்டில் இந்த மதிப்புகளை மாற்றீடு செய்வதன் மூலம் நீங்கள் δ π2 இன் மதிப்பைக் காணலாம் உங்களிடம் ஃபேஸ் வேறுபாடு 1 என்று இருந்தால் பின்னர் π2 பின்னர் π 3π2 நீங்கள் இந்த வகையான கதிர்வீச்சு முறையைப் பெறுவீர்கள் வெவ்வேறு கூறுகளுக்கு இடையிலான ஃபேஸ் வேறுபாட்டை மாற்றுவதன் மூலம் நீங்கள் பீம் ஐ அகலக்கற்றையில் இருந்து எந்த திசையிலும் எல்லா வழிகளிலும் இறுதி திசை வரை பெறலாம் இது ஃபேஸ்டு அரே ஆண்டெனாவின் கருத்து இப்போது பூஜ்ய திசையை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்று பார்ப்போம் அரேயின் பூஜ்ய திசையைக் கண்டுபிடிப்பது மிகவும் எளிதானது இது அரே ஃபக்டர் என்பதை நாம் அறிவோம் நீங்கள் செய்வதெல்லாம் sin nψ2 0 அங்கு k 1 2 3 sin1800° என்பது நாம் அறிந்தது nψ2 k πன் மதிப்பை மாற்றீடு செய்வதன் மூலம் ψ இன் வெளிப்பாட்டைக் காணலாம் ψ2 k πn இப்போது ப்ராட் சைட் அரேக்கு δ 0 எனவே ψ ன் மதிப்பை இங்கே மாற்றீடு செய்யவும் அதை சமப்படுத்தவும் இந்த குறிப்பிட்ட வெளிப்பாட்டைப் பயன்படுத்தி பூஜ்யத்தின் திசையைக் கண்டறியவும் 2πdλcosϕo 2kπnϕo cos 1 kλnd இப்போது கூறுகளுக்கான அதிகபட்ச பக்க லோப் மட்டத்தின் திசையை எவ்வாறு கண்டுபிடிப்பது அதிகபட்ச பக்க லோப் மட்டத்தை கண்டுபிடிப்பது எளிது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் sin nψ2 ± 1 இப்போது இந்த குறிப்பிட்ட விஷயத்தை நாம் எளிமைப்படுத்தலாம் ψ க்கான வெளிப்பாட்டைப் பெறுகிறோம் நீங்கள் ψ 2 πd λcosϕ என்னும் மதிப்பை மாற்றீடு செய்தால் ϕ என்பது அதிகபட்ச எஸ் எல் திசையாக இருக்கும் இந்த குறிப்பிட்ட சமன்பாட்டை தீர்ப்பதன் மூலம் நீங்கள் அதிகபட்ச பக்க லோப் மட்டத்தின் திசையைக் காணலாம் இப்போது பக்க லோப் அளவின் அளவு என்ன சரி மீண்டும் நாம் இந்த குறிப்பிட்ட வெளிப்பாட்டைப் பயன்படுத்தலாம்

இங்கே நாம் ஒரு சிறப்பு வழக்கை உருவாக்குவோம் மிகப் பெரிய n க்கு இந்த சொற்கூறு சிறியதாக மாறும் sin x x என்று சொல்லலாம் அதை இப்போது இங்கே மாற்றீடு செய்யலாம் எளிமைப்படுத்துங்கள் இந்த மதிப்பு வரும் AF 1n 2 k1π2n 212 k 1 க்கு இது முதல் பக்க லோப் நிலை K 2 க்கு நீங்கள் இரண்டாவது பக்க லோப் மட்டத்தின் மதிப்பைக் காணலாம் அதேபோல் நீங்கள் மற்ற பக்க லோப் மட்டத்தின் மதிப்புகளையும் காணலாம் நீங்கள் பக்க லோப் அளவை dB இல் காணலாம் 20 log 0 212 13 5 dB இப்போது இதேபோல் அரேயின் ஹாஃப் பவர் பீம் விட்த் கண்டுபிடிக்கலாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அரே ஃபக்டர் இந்த வெளிப்பாடு மூலம் வழங்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்தது எனவே இது 1√2 க்கு சமமாக இருக்க வேண்டும் ஏன் நாம் 1√2 க்கு சமம் செய்கிறோம் அதற்கான காரணம் அதிகபட்ச மதிப்பில் இயல்பாக்கப்பட்ட மதிப்பு 1 க்கு சமம் எனவே அரை சக்திக்கு அது 1√2 ஆக இருக்கும் மீண்டும் நாம் கொஞ்சம் இங்கே எளிமைப்படுத்தலைச் செய்கிறோம் பெரிய n க்கு ஹாஃப் பவர் பீம் விட்த் சிறியதாக இருக்கும் ஏனெனில் அரே பெரியது என்றால் ஹாஃப் பவர் பீம் விட்த் சிறியதாக இருக்கும் எனவே நாம் sinψ 2 க்கு ஒரு தோராயத்தை உருவாக்க முடியும் ψ 2 என எழுதலாம் இது ஒரு சின்க் செயல்பாடு இது 1√2 க்கு சமம் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை நீங்கள் தீர்க்கலாம் அதற்கான தீர்வு nΨ 2 1 3915 ஆக வெளிவருகிறது உண்மையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் இந்த மதிப்பை மாற்றீடு செய்யுங்கள் மற்றும் கால்குலேட்டரைப் பயன்படுத்தி இதைக் கணக்கிடுங்கள் இந்த மதிப்பு 1√2 ஐப் பெறுவீர்கள் நினைவில் கொள்க இது ரேடியன்களில் உள்ளது மீண்டும் ப்ராட்சைட் க்கு ψ என்பது இந்த வெளிப்பாட்டால் கொடுக்கப்பட்டுள்ளது என்று சொல்லலாம் மற்றும் இப்போது இங்கிருந்து சமமாக உள்ளது இந்த 2 ஐ இங்கே பெறலாம் 2 783 n எனவே இங்கிருந்து நம்மால் Φ இன் மதிப்பைக் கண்டுபிடிக்க முடியும் பின்னர் இந்த குறிப்பிட்ட வெளிப்பாட்டால் ஹாஃப் பவர் பீம் விட்த் ஐ வழங்கலாம் இப்போது நான் இந்த க்ரெடிங்க் லோப் என்றால் என்ன என்பதைப் பற்றிப் பேசப் போகிறேன் மற்றும் இந்த க்ரெடிங்க் லோப்களை எவ்வாறு தவிர்க்கலாம் க்ரெடிங்க் லோப்களைத் தவிர்க்க ψஎப்போதும் குறைவாக அல்லது 2π க்கு சமமாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையை நாம் வைக்க வேண்டும் பீம் மாக்ஸிமா ψ 0 க்கு வருவதைக் கண்டோம் ஆனால் மீண்டும் பீம் மாக்சிமா ψ 2π போது வரும் எனவே ψ2π என்ற இந்த நிலையை நாங்கள் பராமரித்தால் நாம் க்ரெடிங்க் லோப்களைத் தவிர்க்கலாம் இந்த குறிப்பிட்ட வெளிப்பாட்டை இப்போது எளிமைப்படுத்தலாம் 2 πd λ cosΦ−cos Φm ≤ 2π dλ≤ 1 cosΦ−cos Φm இங்கு Φm என்பது அதிகபட்ச கதிர்வீச்சின் திசையாகும் மோசமான நிலை என்ன என்பதை இப்போது நாம் கண்டுபிடிக்க வேண்டும் மோசமான நிலைக்கு வடிவமைப்பை நாங்கள் எப்போதும் செய்வோம் அது d λ என்பது இந்த குறிப்பிட்ட சொற்கூறை விட எப்போதும் குறைவாக இருக்க வேண்டும் ப்ராட்சைட் அரே க்கு இந்த குறிப்பிட்ட விஷயம் dλ 1 அதாவது dλ மற்றும் எண்ட்ஃபயர் அரே க்கு dλ2 நான் குறிப்பிட்டதை நினைவு கூருங்கள் எண்ட்ஃபயர் அரே க்கு நான் dλ2 ஐ எடுத்துள்ளேன் அதனால்தான் க்ரெடிங்க் லோப் இருந்தது நாம் dλ2 ஐ எடுத்திருந்தால் ஒரு க்ரெடிங்க் லோப் இருந்திருக்காது இப்போது சீரான ஃபீட் ன் சிக்கலைப் பார்ப்போம் சீரான ஃபீட் ல் என்ன பிரச்சினை சீரான ஃபீட் ன் சிக்கல் இங்கே உள்ளது 5 கூறுகள் எடுத்துக்காட்டுக்கு எடுக்கப்பட்டுள்ளது அந்த கூறுகள் சீரான வீச்சு மற்றும் ஃபேஸுடன் வழங்கப்படுகின்றன இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் சிக்கல் என்னவென்றால் பக்க லோப் அளவுகள் 13 dB ஐ விட குறைவாக அல்லது உண்மையில் மிகப் பெரிய சீரான அரே பக்க லோப் நிலை கூட 13 5dB உள்ளன பக்க லோப் நிலை 20 dB க்கும் குறைவாகவோ அல்லது 30dB க்கும் குறைவாகவோ இருக்க விரும்பும் பல பயன்பாடுகள் உள்ளன எனவே சம வீச்சு மற்றும் சம ஃபேஸுடன் உள்ள 5 கூறுகளுக்கு ஹாஃப் பவர் பீம் விட்த் 23° வரிசையில் உள்ளதை நீங்கள் காணலாம் ஆனால் பக்க லோப் அளவுகள் 13 dB யின் வரிசையில் உள்ளன இப்போது இந்த விநியோகத்தை எடுப்பதற்கு பதிலாக நீங்கள் பைனாமியல் விநியோகத்தை எடுத்துக் கொண்டால் அதன் வீச்சு 1 4 6 4 1 ஆக இருக்கும் இந்த குறிப்பிட்ட வழக்கில் பக்க லோப் நிலை இல்லை இருப்பினும் ஒரு சிக்கல் உள்ளது இந்த குறிப்பிட்ட வழக்கில் ஹாஃப் பவர் பீம் விட்த் 31° ஆகும் இது 23° ஐ விட மிகப் பெரியது எனவே இந்த குறிப்பிட்ட அரேயின் ஆதாயம் இந்த குறிப்பிட்ட அரேயை விட சிறியதாக இருக்கும் இப்போது மற்றொன்று விநியோகம் உள்ளது அது 1 1 6 1 9 1 இந்த குறிப்பிட்ட வழக்கில் பக்க லோப் நிலை 20 dB இது இதை விட சிறியதாக இருப்பதை நீங்கள் காணலாம் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் ஹாஃப் பவர் பீம் விட்த் சுமார் 27° ஆகும் எனவே இதன் ஆதாயம் இதைவிட சிறியதாக இருக்கும் ஆனால் இதன் ஆதாயம் இதை விட பெரியது இருக்கும் இப்போது க்ரெடிங்க் லோப் வழக்கை உங்களுக்குக் காண்பிக்க 2 கூறுகள் மட்டுமே ஃபீட் செய்யப்பட்டால் இவை 2 தான் அந்த கடைசி கூறுகள் இப்போது இந்த கூறுக்கு உள்ள தூர இடைவெளி என்ன λ2 என எடுத்துள்ளோம் மொத்த நீளம் 2λ ஆகும் 2λ நீளம் இருப்பதால் இப்போது 2 க்ரெடிங்க் லோப்கள் இங்கே நிகழ்ந்திருப்பதைக் காணலாம் இந்த குறிப்பிட்ட நிபந்தனையை தவிர்க்க வேண்டும் எனவே இந்த சீரற்ற வீச்சு விநியோகத்தை நாம் எவ்வாறு பெற முடியும் இந்த சீரான விநியோக வழக்கு இங்கே காட்டப்பட்டுள்ளது அதாவது 17 கூறுகளுக்கானது அனைத்து கூறுகளும் λ4 க்கு சமமான இடைவெளியைக் கொண்டுள்ளன 4 எனவே இந்த குறிப்பிட்ட அரேயின் மொத்த நீளம் இங்கிருந்து இங்கே வரை இருக்கும் அரேயின் மொத்த நீளம் 4λ க்கு சமமாக இருக்கும் இது சீரான விநியோகம் அனைத்து கூறுகளும் சம வீச்சுடன் வழங்கப்படுகின்றன பைனாமியல் விநியோகத்திற்கு இது விநியோகமாக இருக்கும் என்பதை நீங்கள் காணலாம் கடைசியாக இருப்பதை நீங்கள் உண்மையில் கவனியுங்கள் சில கூறுகள் மிகச் சிறிய வீச்சுடன் வழங்கப்படுகின்றன உண்மையில் இது கிட்டத்தட்ட 17 கூறு அரேக்கு பதிலாக 13 கூறு அரேக்கு சமமாக தெரியும் அதனால்தான் பைனாமியல் விநியோகத்தின் ஆதாயம் ஒப்பீட்டளவில் சிறியது இது டெய்லர் விநியோகம் இது டால்ப் ச்செபிசெஃப் விநியோகம் இருப்பினும் இந்த விநியோகத்துடன் ஓரளவு ஒத்திருப்பதை நான் உங்களுக்குக் காட்டப் போகிறேன் இது உண்மையில் சீரான முக்கோண கொசைன் ஸ்கொயர் கொசைன் ஆகும் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை நான் ஏன் உங்களுக்குக் காட்டினேன் என்பதை சிறிது நேரம் கழித்து உங்களுக்குச் சொல்கிறேன் ஆனால் இந்த விஷயத்தை குறிப்பு செய்வோம் முன்பு பார்த்த சீரானது இது முக்கோணமான விநியோம் இது இது கொசின் விநியோகம் மேலும் கொசைன் ஸ்கொயர் இதற்கு ஓரளவு ஒத்திருக்கிறது இப்போது நான் உங்களுக்கு தொடர்பு காட்டுகிறேன் இந்த குறிப்பிட்ட கூறில் கூட சில வீச்சு உள்ளது இவற்றை தவிர இந்த புல விநியோகம் பைனாமியல் விநியோகத்துடன் கிட்டத்தட்ட ஒத்திருப்பதை நீங்கள் காணலாம் இது அதிக பிரபலமாக இருப்பதற்கான காரணம் என்னவென்றால் இந்த குறிப்பிட்ட விநியோகத்திற்கு பகுப்பாய்வு வெளிப்பாடுகள் கிடைக்கின்றன உங்களுக்கு ஒரே சீரான முக்கோண கொசைன் கொசைன் ஸ்கொயர் ஆகியவற்றைக் காட்டியுள்ளேன் இது சீரான விநியோகம் இது முக்கோண விநியோகம் இது கொசைன் விநியோகம் இது கொசைன் ஸ்கொயர் ஆகும் விநியோகம் மேலும் இங்கே இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் ஸ்பேஸ் காரணி காட்டப்பட்டுள்ளது உண்மையில் ஸ்பேஸ் காரணி என்பது அரே காரணிக்கு ஒத்ததாகும் ஆனால் கூறுகளின் இடைவெளி மிகவும் சிறியது மற்றும் கூறுகளின் எண்ணிக்கை பெரியது என்ற நிபந்தனையுடன் இந்த விநியோகங்களுக்கு பகுப்பாய்வு வெளிப்பாடுகள் கிடைப்பதை நீங்கள் காணலாம் எனவே இந்த விநியோகத்தின் பண்புகள் என்ன என்பதைப் பார்ப்போம் இவை ஹாஃப் பவர் பீம் விட்த் திற்கான வெளிப்பாடுகள் இது சீரான விநியோகத்திற்கான ஹாஃப் பவர் பீம் விட்த் வெளிப்பாடு இது முக்கோணத்திற்கானது இது கொசைனுக்கானது இது கொசைன் சதுரத்திற்கானது இந்த குறிப்பிட்ட வழக்கோடு ஒப்பிடும்போது இங்கே ஹாஃப் பவர் பீம் விட்த் மிகப் பெரியதாக இருப்பதை நீங்கள் காணலாம் எனவே இதன் ஆதாயமும் ஒப்பீட்டளவில் சிறியது நன்மைகள் பார்ப்போம் கொசைன் சதுரத்தின் நன்மைகள் என்ன சீரானதுக்கு நாம் சைட்லோப் அளவை 3 2 என பெறுகிறோம் நாம் முக்கோண விநியோகத்தை எடுத்துக் கொண்டால் அது 26 4 கொசைன் விநியோகத்தை எடுத்துக் கொண்டால் 23 2 மற்றும் கொசைன் ஸ்கொயருக்கு 31 எனவே இந்த விநியோகத்தைத் தேர்ந்தெடுப்பதன் மூலம் நீங்கள் உண்மையில் சைட்லோப் அளவைக் குறைக்க முடியும் இருப்பினும் அதற்கான அபராதத்தை ஒருவர் செலுத்த வேண்டும் மேலும் அந்த அபராதம் குறைக்கப்பட்ட டிரெக்டிவிடி என்ற அடிப்படையில் செலுத்தப்படுகிறது எனவே சீரான புலத்திற்கான டிரெக்டிவிடி வெளிப்பாடு 2lλ ஆல் வழங்கப்படுகிறது இங்கு l என்பது அரேயின் நீளம் முக்கோண அலைவடிவத்தின் டிரெக்டிவிடி இந்த குறிப்பிட்ட வெளிப்பாட்டால் வழங்கப்படுகிறது இது 0 75 காரணி மூலம் குறைக்கப்படுவதை நீங்கள் காணலாம் கொசைனுக்கு இது 0 81 காரணி குறைக்கப்படுகிறது மற்றும் கொசைன் ஸ்கொயருக்கு இது 0 667 காரணி குறைக்கப்படுகிறது நீங்கள் உண்மையில் இதனுடைய டிரெக்டிவிடியை சீரான அலைவீச்சு அரேயின் டிரெக்டிவிடியுடன் ஒப்பிடும்போது மூன்றில் ஒரு பங்கு இருப்பதைக் காணலாம் இப்போது அடுத்த கட்டமைப்பிற்கு மாற்றுவோம் இது செவ்வக பிளானர் அரே இங்கே நமக்கு இந்த குறிப்பிட்ட அச்சில் n கூறுகள் உள்ளன மேலும் x அச்சுடன் m கூறுகள் உள்ளன அதனால் x அச்சில் உள்ள கூறுகளுக்கு இடையிலான தூரம் dx dx மற்றும் dx ஆல் குறிக்கப்படும் மேலும் இந்த திசையில் உள்ள கூறுகளுக்கு இடையேயான குறிப்பிட்ட தூரம் dy dy இந்த கூறுகளின் தூரம் அனைத்தும் சமமாக இருக்கும் எனவே இப்போது செவ்வக பிளானர் அரே க்கான ஒட்டுமொத்த கதிர்வீச்சு முறையை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்று பார்ப்போம் முதலில் நாம் என்ன செய்வது ஒரு நேரியல் அரேயின் கதிர்வீச்சு முறையை இணைக்கிறோம் இந்த ஒரு நேரியல் அரேயைப் பற்றி சிந்தியுங்கள் ஒரு நேரியல் அரேயின் கதிர்வீச்சு வடிவம் எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பது நமக்குத் தெரியும் M கூறுகள் இருப்பதை நீங்கள் காணலாம் இது எல்லா கூறுகளுக்குமான இயல்பாக்க கதிர்வீச்சு முறை இந்த கூறுகள் எக்ஸ் அச்சுடன் இருக்கின்றன ஒரு சிறிய மாற்றம் இருப்பதை கவனிக்கவும் ψ க்கு பதிலாக ψx உள்ளது ψx இந்த குறிப்பிட்ட வெளிப்பாட்டால் வழங்கப்படுகிறது சிறிது நேரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன் அதற்கு என்ன பொருள் என்று இப்போது இந்த அனைத்து கூறுகளையும் பற்றி சிந்தியுங்கள் இப்போது இந்த கூறுகள் அனைத்தின் அரே ஃபக்டரைக் கண்டுபிடித்தோம் இப்போது நாம் முன்பு விவாதித்த பெருக்கலின் கொள்கை முறையைப் பற்றி சிந்தியுங்கள் இந்த கூறுகள் அனைத்தும் இப்போது அரே ஃபக்டர் மூலம் குறிப்பிடப்படலாம் நீங்கள் இப்போது சிந்திக்கலாம் நமக்கு N கூறுகள் உள்ளன இப்போது ஒவ்வொரு கூறின் கதிர்வீச்சு முறை என்னவென்று நமக்குத் தெரியும் இப்போது நாம் செய்ய வேண்டியது இந்த குறிப்பிட்ட அரே ஃபக்டரை y அச்சில் உள்ள அனைத்து கூறுகளின் அரே ஃபக்டர் மூலம் பெருக்க வேண்டும் N கூறுகள் இருப்பதை நீங்கள் காணலாம் இந்த குறிப்பிட்ட வழக்குக்கான அரே ஃபக்டர் இது எனவே இந்த செவ்வக பிளானர் வரிசைக்கான மொத்த அரே ஃபக்டர் இந்த நேரியல் அரேயின் அரே ஃபக்டரை இந்த நேரியல் அரேயின் அரே ஃபக்டருடன் பெருக்கப்படுவதின் மூலம் பெறலாம் எனவே இது ஒட்டுமொத்த பிளானர் அரே க்கான அரே ஃபக்டர் ஆகும் ψx மற்றும் ψy மதிப்புகள் என்ன என்பதை இப்போது பார்ப்போம் இங்கே நான் ψx k dx sinθcosΦβx என்று எழுதியுள்ளேன் βx என்பது ஒன்றும் இல்லை x அச்சில் உள்ள கூறுகளுக்கு இடையில் உள்ள ஃபேஸ் வேறுபாடு இந்த 2 சொற்கூறுகள் ஏன் உள்ளன என்பதை இப்போது பார்ப்போம் எனவே kβ2πλ dx என்பது அதனுடன் உள்ள தூரம் x அச்சு ல் இப்போது இந்த வார்த்தையை ஏன் இங்கே வைத்திருக்கிறோம் இப்போது நாம் r தொலைவில் உள்ள ஒரு p புள்ளியில் கதிர்வீச்சு முறையைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் என்பதைப் பார்ப்போம் நாம் என்ன செய்கிறோம் x y ப்ளேனுடன் இந்த குறிப்பிட்ட புள்ளி எங்கு இணைகிறதோ அதை எடுக்கிறோம் அதில் இது போன்ற ஒரு வரியை வரைவோம் இப்போது இந்த குறிப்பிட்ட x அச்சுடன் தொடர்புடையது இந்த கோணம் Φ எனவே இந்த முழு விஷயத்தையும் cosΦ ஆல் பெருக்க வேண்டும் அதனால்தான் cosΦ என்ற சொல் வருகிறது இப்போது இந்த குறிப்பிட்ட திசையில் இதை எடுக்க வேண்டும் இது இப்போது கோணம் θ ஆக இருக்கும் இது 90 θ ஆக இருக்கும் இது இப்போது sin θ ஆல் பெருக்கப்படும் அதனால்தான் ψx க்கு sin θ cos Φ உள்ளது ψy க்கு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் மீண்டும் நாம் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை x y ப்ளேனில் இணைக்கிறோம் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நாம் y அச்சில் செல்ல வேண்டும் இது இப்போது 90 Φ ஆக இருக்கும் அது sinΦ சமமாக இருக்கும் பின்னர் மீண்டும் இது இப்படி இருக்க வேண்டும் sinΦ பெருக்கப்பட வேண்டும் மற்றும் βy என்பது y திசையில் உள்ள அனைத்து கூறுகளுக்கும் இடையிலான ஃபேஸ் வேறுபாடு இப்போது βx மற்றும் βy இன் மதிப்பு θ0 மற்றும் Φ0 உடன் பீம் மாக்ஸிமாவின் திசையில் என்னவாக இருக்க வேண்டும் என்பதைக் கண்டுபிடிக்க விரும்புகிறோம் என்று சொல்லலாம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் ψx 0 ψy 0 என்று எடுத்துக் கொள்ளுங்கள் இதன் மூலம் βx மற்றும் βy இன் மதிப்பைக் காணலாம் எனவே விரும்பிய திசை எது பீம் மாக்ஸிமாவை θ0 30° Φ0 45° என்று வைத்துக்கொள்வோம் இந்த மதிப்பை மாற்றீடு செய்தால் βx மற்றும் βy இன் மதிப்பை நீங்கள் காணலாம் இந்த குறிப்பிட்ட வழக்கில் என்ன நடக்கும் இது 0 ஆக இருக்கும் இது βx ஆக இருக்கும் இது 2βx ஆக இருக்கும் இது 3βx ஆக இருக்கும் இது 0 βy 2βy 3βமற்றும் பல இருக்கும் இங்கே இது βy βx உடன் இருக்கும் இங்கே இது 2βx βy ஆக இருக்கும் எனவே இந்த அனைத்து கூறுகளுக்குமான ஃபேஸ் வேறுபாட்டை நீங்கள் உண்மையில் இப்படி தான் கணக்கிட வேண்டும் 5 x 5 பிளானர் அரேயின் கதிர்வீச்சு முறையைப் பார்ப்போம் நான் இங்கு 2 வெவ்வேறு நிகழ்வுகளைக் காட்டியுள்ளேன் இங்கே dx dy λ 4 தூரம் மேலும் இந்த குறிப்பிட்ட வழக்கில் ஒரே வித்தியாசம் dx dy λ 2 எனவே இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நமக்கு ஒரு ப்ராட்சைட் கதிர்வீச்சு முறை தேவை ப்ராட்சைட் கதிர்வீச்சு முறைக்கு βxβy0 மேலும் 5 x 5 கூறுகளின் சதுர வரிசையை எடுத்துள்ளோம் MN5 நீங்கள் dλ4 க்கான கதிர்வீச்சு வடிவத்தையும் dλ2 ஐயும் பார்க்கலாம் இது மிகவும் குறுகலான பீமைக் கொண்டிருக்கிறது அதற்கான காரணம் தூரம் பெரியது எனவே மொத்தம் துளை பகுதி அதிகமாக இருக்கும் மொத்த துளை பகுதி அதிகமாக இருந்தால் அதிக ஆதாயம் இருக்கும் அதனால் ஹாஃப் பவர் பீம் விட்த் சிறியதாக இருக்கும் செவ்வக பிளானர் அரேயின் டிரெக்டிவிடியை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்று இப்போது பார்ப்போம் பிளானர் அரேயின் டிரெக்டிவிடியை கண்டுபிடிக்க நீங்கள் செய்ய வேண்டியது இந்த குறிப்பிட்ட வெளிப்பாட்டைப் பயன்படுத்த வேண்டும் இதில் டி எக்ஸ் என்பது நேரியல் அரே க்கான x அச்சில் உள்ள டிரெக்டிவிடி Dy என்பது y அரே யிலுள்ள கூறுகளின் டிரெக்டிவிடி ஆகும் இப்போது இந்த cosθ0 என்ன பீம் ப்ராட்சைட் ல் இல்லையென்றால் cos θ0 வருகிறது பீம் மாக்சிமா θ030° இருக்கிறது என்று எடுத்துக்கொள்வோம் பின்னர் நீங்கள் cos 30° ஐ மாற்றீடு செய்யவேண்டும் cos θ0 இன் காரணி மூலம் டிரெக்டிவிடி ஒப்பீட்டளவில் சிறியது ஆனால் ப்ராட்சைட் அரே க்கு θ00 எனவே இந்த குறிப்பிட்ட வெளிப்பாடு மூலம் டிரெக்டிவிடியின் மதிப்பைக் காணலாம் இப்போது ப்ராட்சைட் அரே க்கான டிரெக்டிவிடியின் வெளிப்பாட்டை இங்கே பார்க்கலாம் Dx க்கான வெளிப்பாடு நான் கட்டத்தில் காட்டியிருக்கிறேன் இதை இப்போது எளிமைப்படுத்தினால் 4π Lx Ly λ2 என்றாகும் Lx Ly அரே யின் பரப்பளவு என்ன இது பழக்கமான வெளிப்பாடு டிரெக்டிவிடி 4πAλ2 ஆல் வழங்கப்படுகிறது சுருக்கமாக இன்று நாம் நேரியல் அரேவை பற்றி விவாதித்தோம் நாம் சீரான வீச்சு தொடர்ந்து சீரற்ற வீச்சு அரே பற்றிப் பார்த்தோம் நாம் ப்ராட்சைட் அரே எண்ட்ஃபையர் அரே மற்றும் விரும்பிய எந்த திசையிலும் பீம் மாக்ஸிமா பெறுவது பற்றி பேசினோம் இதுதான் ஃபேஸ்டு அரே ஆண்டெனா அதாவது வெவ்வேறு கூறுகளுக்கு இடையில் உள்ள ஃபேஸ்களை மாற்றலாம் மற்றும் வெவ்வேறு கூறுகளுக்கு இடையில் உள்ள ஃபேஸ் வேறுபாட்டை மாற்றுவதன் மூலம் ப்ராட்சைட் லிருந்து எண்ட்ஃபயர் திசை வரை நீங்கள் பீமை ஸ்கேன் செய்யலாம் ஃபேஸை மாற்றுவதன் மூலம் இந்த குறிப்பிட்ட திசையில் உள்ள பீமை ஸ்கேன் செய்யலாம் அல்லது இந்த குறிப்பிட்ட திசையில் உள்ள பீமை ஸ்கேன் செய்யலாம் இது ஃபேஸ்டு அரே ஆண்டெனாவின் கொள்கை பின்னர் செவ்வக பிளானர் அரே பற்றி சுருக்கமாகப் பேசினோம் வடிவ பெருக்கல் கருத்தைப் பயன்படுத்துவதன் மூலம் செவ்வக பிளானர் அரேயின் கதிர்வீச்சு வடிவத்தை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்று பார்த்தோம் அதில் ஒரு நேரியல் அரேயின் டிரெக்டிவிடியை மற்றொரு நேரியல் அரேயுடன் பெருக்குகிறோம் அடுத்த சொற்பொழிவில் நான் மைக்ரோஸ்டிரிப் ஆண்டெனாக்களைப் பற்றி பேசுவேன் அதுவரைக்கும் நன்றி